மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் இன்வெண்டரி மேனேஜ்மென்ட் ன் கீழ் கற்க போகிறோம் சரக்குகளின் மேலாண்மை பற்றி நாம் பேசும் போது அதற்கு வெவ்வேறு கண்ணோட்டங்கள் உள்ளன சரக்கு நிர்வாகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது எக்கனாமிக்ஆர்டர் குவாண்டிடி JIT போன்ற பல நுட்பங்களை மற்றும் வெவ்வேறு வகையான சரக்கு மேலாண்மை நுட்பங்கள் உள்ளன இது மாதிரியான வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நாம் சரக்கு மேலாண்மை பற்றி கற்றுக் கொள்ள போகிறோம் சரக்கு நிர்வாகத்தின் அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொள்வது முக்கியமானது கடினமானது என்று நான் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் ஏனென்றால் தவறான சரக்கு மேலாண்மை என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரக்குகளின் தவறான நிர்வாகம் நன்கு செயல்பட்டு வரும் அமைப்பை நலிந்துபோன அமைப்பாக மாற்றும் இது நிறுவனத்தை மன அழுத்தத்திற்கும் ஆரோக்கியமற்ற நிலைக்கும் கொண்டு வரக்கூடும் மேலும் இது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த இயக்கத்தையும் ஓட்டத்தையும் கெடுக்கும் இது எப்படி நடக்கிறது இந்தியாவில் சமீபத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் நீங்கள் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா நிறுவனம் எஃகு தயாரிப்பாளராக இருந்தது சந்தையின் பங்கு பெரிய அளவில் SAIL நிறுவனத்திடம் இருந்தது மேலும் மொத்த இந்தியாவின் சந்தையின் ஒரு பகுதியும் TISCO நிறுவனத்திடம் இருந்தது SAIL நிறுவனம் தேசத்தின் எஃகு உற்பத்தியாளர் என்றுஅழைக்கப்பட்டது அப்போது என்ன ஆயிற்று 1991 க்கு பிறகு தனியார் துறையில் பங்கேற்பதற்காக எஃகு துறை திறக்கப்பட்டதும் தனியார் துறை நிறுவனங்கள் இந்தியாவில் எஃகு உற்பத்தி செய்யவும் விற்கவும் இந்திய சந்தைக்கு சேவை செய்ய அனுமதிக்கப்பட்டனர் நாட்டின் தெற்கு சந்தையில் ஜிந்தால் விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட் போன்ற தனியார் துறை எஃகு நிறுவனங்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது நாட்டின் தெற்கு பகுதியில் அவர்கள் ஜே வி எஸ் ல் ஜிந்தால் விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட் நிறுவனத்திற்கு சந்தையில் பெரும் பகுதியை இழக்கச் செய்தது ஏனென்றால் அவர்கள் தயாரிக்கும் எஃகு தரம் மற்றும் எஃகு விலை ஆகியவை இந்த சந்தையில் உபயோகப்படுத்தும் அவர்களிடமிருந்து இருந்து வசூலிக்கப்படுகின்றன அப்போது தனியார் துறை சந்தையில் பங்கேற்றுள்ளனர் மற்றும் சந்தையில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து போட்டி இருந்த போது மக்கள் குறைந்த விலையில் சிறந்த தயாரிப்பை கண்டறிந்தது அவர்கள் புதிய தயாரிப்பை தேர்ந்தெடுத்தனர் மேலும் இதனால் SAIL நிறுவனம் சந்தையை இழக்க நேரிட்டது அவர்கள் நாட்டின் மேற்குப்பகுதியில் சந்தையை இழந்தனர் அவர்கள் நாட்டின் தெற்குப் பகுதியில் சந்தையை இழந்தனர் இப்போது அவர்களுக்கு நாட்டின் வடக்குப் பகுதி நடுப்பகுதி கிழக்குப் பகுதியும் மட்டுமே மிஞ்சி இருந்தது சந்தையின் பெரிய பகுதி இழக்கப்பட்டிருந்தது அது அப்படி நடந்தபோது அதன் விளைவாக நிறுவனத்திற்கு மாற்றம் ஏற்பட்டது மேலும் சந்தை இயக்கவியலில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா நிறுவனத்திற்கு இழப்பு ஏற்பட்டு சரக்கு அதிகரிக்க தொடங்கியது ஏனென்றால் இது ஒரு பெரிய நிறுவனம் மிகப்பெரிய ஆலைகள் ஜம்ஷெடப்பூர் போன்ற இடங்களிலும் ஆலைகள் இருந்தன அவர்கள் தொடர்ந்து எஃகு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் உற்பத்தி செயல்முறை தொடர்ந்து இருந்தது உற்பத்தி செயல்முறையை நிறுத்த முடியவில்லை என்றால் விற்பனை செயல்முறையையும் நிறுத்த முடியாது ஆனால் விற்பனை என்பது சந்தையில் உள்ள தேவையை பொறுத்தது சந்தையில் தேவை இல்லாதபோது தேவை பாதியாக பிரிக்கும்போது அல்லது உற்பத்தி பாதியாக குறையும்போது அல்லது பாதியை விட சற்று அதிகமாக இருக்கும்போது சந்தையில் பெரும் பகுதியை இழந்து விட்ட காரணத்தால் தொடர்ந்து உற்பத்தி செயல் முறையில் கவனம் தேவை அதனால் என்ன நடக்கும் SAIL நிறுவனத்தில் என்ன நடந்தது என்றால் விற்பனையின் பெரும் பகுதி அல்லது உற்பத்தியின் பெரும்பகுதி கிடங்கிற்கு செல்ல ஆரம்பித்தது உற்பத்தி அனைத்தும் குடோனுக்கு போகத் தொடங்கியது அதனால் சரக்குகளும் அதிகரித்தது இப்போது என்ன நடக்கிறது மூலப் பொருள்களை கொள்முதல் செய்கிறீர்கள் அது உற்பத்தி செயல்முறை நோக்கி செல்கிறது முடிக்கப்பட்ட சரக்குகள் ஆக மாற்றப்படுகிறது முடிக்கப்பட்ட சரக்குகள் முன்பு சந்தைக்கு சென்று கொண்டிருந்தது ஆனால் இப்போது அது தனியார் துறையின் போட்டியாளர்களால் சந்தையை இழக்க நேரிட்டது உற்பத்தியின் ஒரு பகுதி மட்டும் சந்தைக்கு செல்கிறது ஆனால் மறுபகுதி கிடங்கிற்கு செல்கிறது மேலும் சரக்குகளையும் சந்தையில் விற்க முடியவில்லை அந்த நேரத்தில் SAIL நிறுவனத்தில் மிகப் பெரிய மனித சக்தி அதாவது 1 47 லட்சம் ஊழியர்கள் இருந்தனர் மேலும் அது பொது நிறுவனமாக இருந்ததால் மக்கள் நிரந்தர பணியாளர்களாக இருந்தனர் அவர்கள் சம்பளத்தை நிறுத்த முடியாது அவர்கள் வேலையை விட்டு போங்கள் என்று சொல்ல முடியாது மேலும் உற்பத்தி செயல்முறையை நிறுத்த முடியாது சந்தையில் தேவையில்லாத சூழ்நிலையிலும் கூட உற்பத்தியை நிறுத்த முடியாது அதுவும் நடக்காது எனவே உற்பத்தி செயல்முறை தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் விற்பனை செயல்முறை தடைப்பட்டிருந்தாலும் சிக்கியிருந்தாலும் குறுக்கிட்டு இருந்தாலும் அப்போது என்ன நடக்கும் 90 இறுதியில் அதாவது 98 99அந்த காலகட்டத்தில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா நிறுவனம் நஷ்ட அறிக்கையை வெளியிடப்பட்டது ஒரு லாபம் ஈட்டும் நிறுவனம் உடனடியாக நஷ்டம் ஈட்டும் நிறுவனமாக மாறியது இழப்பு நீடிக்கும்போது அல்லது தொடர்ந்து அதிகரிக்கும்போது அல்லது வளரும்போது இழப்புகள் தொடர்ந்து வளர்கின்றன அதிகரித்த சரக்குகள் மற்றும் சந்தையில் நிறுவனத்தின் தயாரிப்புக்கான தேவை குறைவாக இருந்தது அதனால் சந்தையை இழந்த காரணமாக ஒரு லாபம் ஈட்டும் நிறுவனம் நஷ்டம் விளைவிக்கும் நிறுவனமாக மாறியது எனவே ஒரு ஒற்றை காரணி மற்ற காரணிகள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன உற்பத்தி ஒன்றுதான் செயல்முறைகள் ஒன்றுதான் அனைத்து விஷயங்களும் ஒன்றுதான் ஆனால் சந்தையில் எந்த விற்பனையும் இல்லை அல்லது சந்தையில் தயாரிப்பு மற்றும் விற்பனை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது அதனால் என்ன நடந்தது இது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த சரக்கு செயல்முறையை பாதித்தது மற்றும் நன்கு செயல்படும் லாபம் லாபம் ஈட்டும் நிறுவனம் திடீரென்று இழப்பை ஏற்படுத்தும் நிறுவனமாக மாறியது இது தொடர்ந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் நிறுவனமாக இருந்தது மேலும் நிறுவனத்தை மறுசீரமைக்க அதை மீண்டும் சரியான பாதையில் கொண்டுவர அரசாங்கம் பல்வேறு வழிமுறைகளில் முயற்சித்தது சில சமயங்களில் அதை மீண்டும் கொண்டுவந்து லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றலாம் என்று கூறலாம் ஆனால் நிறுவனத்தின் லாபத்தை அரசாங்கம் அடைய தவறியபோது நிறுவனத்தின் நிர்வாகமே அதை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு கொண்டுவர தவறியது நஷ்டம் ஈட்டும் நிறுவனமாக இருப்பதை லாபம் ஈட்டும் நிறுவனமாக ஆக்குவது பின்னர் அதில் முதலீடு செய்து தனியார் துறைக்கு விற்பனை செய்வது என்று அரசாங்கம் நினைத்தது அதற்காக உலகளாவிய ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன ஆனால் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் இருப்பதாலும் நிறுவனத்தில் நடைமுறையில் உள்ள திறமையின்மை மற்றும் மிகப்பெரிய அளவு நிரந்தர மனித வளங்கள் உள்ள காரணத்தாலும் விரும்பியபடி முதலீட்டு செயல்முறை வழங்க முடியவில்லை எனவே நிறுவனம் இறுதியாக முதலீடு செய்வதற்கான யோசனையை கைவிட்டது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இந்த SAIL நிறுவனத்தை வாங்க யாரும் முன்வரவில்லை எனவே இந்த செயல்முறையை தொடரவும் பொதுத்துறையின் கீழ் நிறுவனத்தை நடத்தவும் அரசாங்கம் நினைத்தது அந்த நோக்கத்திற்காக நிறுவனத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு மெக்கன்சி நிறுவனம் பல யோசனைகளை பரிந்துரைத்தது அதில் முதலாவதாக 1 47 லட்சம் பணியாளர்களாக இருக்கும் பெரிய மனித வளத்தை குறைக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை குறைக்க வேண்டும் ஏனென்றால் பெரிய மனித வளங்களை நீங்கள் தக்க வைக்க முடியாது ஏனெனில் இது SAIL நிறுவனத்திற்கு தேவையில்லை எனவே முதலில் நீங்கள் அதை குறைக்க வேண்டும் இந்தியாவில் நீங்கள் குறிப்பிடத்தக்க சந்தையை இழந்துவிட்டீர்கள் என்று அவர்கள் இரண்டாவது பரிந்துரை கொடுத்தார்கள் இப்போது அதை மீண்டும் பெற முடியாது ஏனெனில் தனியார் துறையின் போட்டியாளர்கள் மிகவும் திறமையானவர்கள் அவர்கள் சந்தையில் அதிக நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அவர்கள் சந்தையில் அதிகம் ஏற்றுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்தியாவில் நீங்கள் சந்தையை மீட்போம் என்று எதிர்பார்க்க வேண்டாம் அதை எப்போதோ இழந்துவிட்டீர்கள் எனவே உங்களுக்கு விருப்பம் என்னவென்றால் நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே சென்று உங்கள் தயாரிப்புகளை எந்த சந்தையில் விற்க சாத்தியம் என்று நினைக்கிறீர்களோ அங்கு விற்கலாம் மத்தியகிழக்கு சந்தை SAIL நிறுவனத்திற்கு எஃகு சந்தையாக இருக்கக்கூடும் அந்த நாடுகளில் வாங்குபவர்களிடம் நீண்டகால ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று பரிந்துரை செய்தனர் அந்த நாடுகளில் புதிய சந்தை பங்கை கொண்டு இந்தியாவின் இழப்பு சந்தைப் பங்கை நீங்கள் இழக்க நேரிட்டால் சரக்கு அளவுகள் அதிகரிக்கும் என்பதை அறிந்து அதை குறைத்துக்கொள்ளவேண்டும் எனவே அந்த வேலையில் ஈடுபட்டது அந்த நிறுவனம் சரி செய்யப்பட்ட சில ஊழியர்களுக்கு VRS கொடுத்தது பின்னர் சில ஊக்கத்தொகை ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டன அதனால் அவர்கள் நிறுவனத்தை விட்டு செல்ல முடியும் பின்னர் நிறுவனம் வலிமை மிக்கதாக இருந்தது மேலும் மனித வளமும் கணிசமாகக் குறைக்கப்பட்டது பின்னர் அந்த நிறுவனம் ஒரு நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் சேனலைசிங் ஏஜன்ஸி அல்லது அலுவலகத்தை திறந்தது எனவே துபாயில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சேவை செய்ய முடியும் அல்லது அவற்றின் சந்தைக்கு சேவை செய்ய முடியும் மற்றும் பொருட்களை எங்கு விற்பதற்கு சாத்தியமோ அந்த சந்தைகளில் விற்று இந்தியாவில் இழந்த சந்தையை மீண்டும் பெற முடியும் SAIL க்கு மெக்கன்சி வேண்டும் இது நவீனமயமாக்கப்பட்ட வேண்டும் அதற்காக 50000 கோடி ரூபாய் தேவை இருந்தது எனவே நிறுவனத்திற்கு உதவ அரசாங்கம் நினைத்தது அந்த செயல்முறையும் பின்பற்றப்பட்டது எனவே இதன் விளைவாக இப்போது SAIL நிறுவனம் மீண்டும் சரியான பாதைக்கு திரும்பி வந்துள்ளது ஆனால் அது நன்கு செயல்படும் அல்லது லாபம் ஈட்டும் அமைப்பிலிருந்து ஒரு நொடிந்துபோன நிறுவனமாக மாறியது முக்கியமான காரணி என்னவென்றால் சந்தையில் இழந்த விற்பனை காரணமாக சரக்குகள் மற்றும் முடிக்கப்பட்ட சரக்குகளின் இருப்புநிலை குறிப்பில் வந்தது அல்லது நிறுவனத்தின் இருப்புநிலை அறிக்கையில் தோன்றியது எனவே நீங்கள் சரக்கு மேலாண்மையின் முக்கியத்துவம் பற்றி எண்ணிப் பாருங்கள் ஏனென்றால் உங்கள் பணம் அல்லது நிதி சரக்குகளில் முடங்கி இருக்கும் குறுகிய கால நிதிகள் மிகவும் பற்றாக்குறை கொண்டவை அவை விலைமதிப்பற்றவை மிகவும் விலை உயர்ந்ததாக கருதப்படும் அவை சொத்தாக முடக்கப்படும் போது குறைந்த உற்பத்தி சொத்தாக மாறிவிடுகின்றன அப்போது என்ன ஆகும் லாபம் ஈட்டும் நிறுவனம் நஷ்டம் ஈட்டும் நிறுவனமாக மாறிவிடும் இது ஏற்கனவே SAIL நிறுவன விஷயத்தில் நிகழ்ந்தது மேலும் இது பல நிறுவனங்களில் நிகழலாம் நிறுவனங்கள் சரக்குகளை விற்க முடியாத பொழுது அவை நொடிந்து போகின்றன எனவே அவர்கள் உற்பத்தி செயல்முறையை மறுசீரமைக்க முடிந்தால் அது நல்லது ஆனால் ஒருவேளை உற்பத்தி செயல்முறையை மறுசீரமைக்க சாத்தியமில்லை என்றால் மற்றும் உற்பத்தி ஒரே வேகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது விற்பனை அதிகரிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் மெதுவாகவும் சீராகவும் நிறுவனம் நோய்வாய்ப்பட்டு சந்தையில் இருந்து வெளியேறும் அதனால் நாம் சரக்குகள் மேலாண்மையின் முக்கியத்துவத்தைப் பற்றி எண்ணிப்பார்க்க வேண்டும் இதுவரை கரண்ட் அசட் என்று சொல்லப்படும் இவைகளில் நிதிகள் முடக்கப்படுகின்றன குறுகியகால நிதிகளை இந்த சொத்தில்முடக்கப்படுகின்றன எனவே இந்த விஷயத்தில் நாம் பார்த்தது போல இது ஒரு முக்கியமான வேறுபாடு மற்றும் தேவைக்கு ஏற்றாற் போல சரக்குகளின் விற்பனை அளவை முன்பே அறிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமான வேலை எனவே விற்பனை முன்கணிப்பு என்பது மிகவும் முக்கியமானது உதாரணமாக SAIL நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளலாம் அந்த நிறுவனம் விற்பனை முன்கணிப்பு செய்யாமல் இருந்தது அதன் சந்தையை இழக்க காரணம் அதையும் செய்திருக்கவேண்டும் இந்தியாவில் விற்பனையை நாம் இழக்க நேரிட்டால் இந்தியாவுக்கு வெளியே அல்லது இந்தியாவுக்கு வெளியே உள்ள மற்ற சந்தைகளை உபயோகித்து தற்போது உள்ள சந்தையை துணையாக வைத்துக்கொண்டு நாம் இழந்தது போக நம்மிடம் எஞ்சியிருக்கும் சந்தையின் மூலம் இந்தியாவில் இழந்த விற்பனையை மீண்டும் வெளியிலுள்ள சந்தையிலிருந்து பெறமுடியும் எனவே அதை அவர்கள் சொந்தமாக செய்ய முடியாது ஆனால் மெக்கன்சி நிறுவனம் பின்னர் அவர்களை மத்திய கிழக்கு பகுதிக்கு செல்ல பரிந்துரைத்தது அவர்கள் சந்தையை கண்டுபிடித்தனர் பின்னர் அவர்கள் நிலைமையை மேம்படுத்தினர் எனவே இது சற்று கடினமான பணி சவாலான பணி மேலும் சரக்கு நிலைகளை நிறுவுவதில் உள்ள பிழைகள் விரைவாக இழந்த விற்பனைக்கு அல்லது அதிகப்படியான கேரிங் காஸ்ட் ஐ அதிகரிக்கச் செய்திருக்கும் ஒருவேளை மீண்டும் விற்பனை பற்றிய முன்கணிப்பு நாம் சந்தையில் அடையக்கூடிய உண்மையான அளவைவிட குறைவாக இருந்தால் அதனால் என்ன நடக்கும் ஒருவேளை அப்ஷோலசன்ஸ் காஸ்ட் போன்ற செலவுகளை எதிர்கொள்வார்கள் எனவே அது மீண்டும் மிகவும் முக்கியமானது எனவே பொருத்தமான அல்லது விற்பனையின் சரியான முன்கணிப்பு அல்லது விரும்பிய விற்பனையின் முன்கணிப்பு மிகவும் முக்கியமானது சந்தையில் நாம் சரியாக என்ன செய்யப் போகிறோம் என்பதையும் எவ்வளவு நாம் விற்க போகிறோம் என்பதையும் கணிக்க முடிந்தால் அது நல்லது இல்லையெனில் மிகவும் கடினமாகிவிடும் மேலும் லாபம் ஈட்டும் நிறுவனம் நஷ்டம் ஈட்டும் நிறுவனமாக மாறலாம் பெருநிறுவனங்களில் உள்ள நிதி மேலாளர்கள் சரக்குகளை எடுத்துச் செல்ல தேவையான மூலதனத்தை மேலும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த லாபத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு பொறுப்பு உள்ளது நீங்கள் ஒருபுறம் முதலீட்டை உயர்த்த வேண்டும் அல்லது நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் தேவையான அளவை விட அதிக முதலீடு செய்தால் என்ன நடக்கும் செலவு அதிகரிக்கும் வருமானம் குறையும் எனவே லாபம் எதிர்மறையாக பாதிக்கப்படும் மற்றும் இதற்கு மாறாக குறைந்த முதலீடு செய்தால் மேலும் ஸ்டாக் அவுட் காஸ்ட் எதிர்கொள்ள நேரிட்டால் விற்பனையை இழக்க நேரிடும் வருவாயை இழக்க நேரிடும் நாம் லாபத்தை இழக்க நேரிடும் எனவே இறுதியில் சந்தையில் விற்பனை செய்யாததால் மீண்டும் லாபம் எதிர்மறையாக பாதிக்கப்படும் மேலும் சந்தையில் விற்க முடித்திருந்தால் லாபம் ஈட்ட முடியாமல் போனதற்கு பதிலாக சாத்தியமான லாபத்தை சம்பாதிக்க முடிந்திருக்கும் எனவே சரக்கு நிர்வாகத்தில் உள்ள நிதி அம்சங்களையும் சிக்கல்களையும் அவர்கள் புரிந்து கொள்வது முக்கியம் இது நிதி மேலாளர்களுக்கு மிகவும் முக்கியமானது உற்பத்தி மேலாளருக்கு இது முக்கியம் ஏனெனில் சரக்கு என்பது உற்பத்தி செயல்முறையுடன் தொடர்புடையது ஆனால் நீங்கள் இங்கு ஒரு வொர்கிங் கேப்பிட்டல் மேனேஜ்மென்ட் மாணவராக சரக்குகளின் வேளாண்மையை நிதி கண்ணோட்டத்திலிருந்து புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும் நிதி மேலாளரை பொறுத்தவரை சரக்குகளில் எவ்வளவு முதலீடு செய்யப்பட வேண்டும் என்பதையும் இந்த முதலீட்டை எங்கிருந்து ஏற்பாடு செய்வது இந்த முதலீட்டை எவ்வாறு நிர்வகிப்பது மற்றும் இந்த முதலீட்டில் அதிகபட்ச வருமானத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இது ஒரு வீணான முதலீடாக இல்லாமலும் தேவைகளுக்கு குறைவான முதலீடாக இல்லாமலும் இருக்க வேண்டும் இதுதான் திறமையான சரக்குகள் மேலாண்மை இப்போது இங்கே சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம் நான் உங்களுக்கு சொன்னது போல தொடர்ந்து மூலப்பொருட்கள் வழங்குவதை உறுதி செய்யுங்கள் தொடர்ச்சியாக மூலப் பொருள்கள் வழங்க வேண்டும் ஆகவே சரக்குகளில் அதிகப்படியான முதலீட்டை தவிர்ப்பதற்கு தொடர்ச்சியாக மூலப்பொருட்களை வழங்குவதை உறுதி செய்கிறோம் ஜஸ்ட் இன் டைம் JIT முறையில் ஏற்பாடு செய்வதன் மூலம்நம்மிடம் போதுமான சரக்குகள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்றால் நிறுவனங்களுக்கு சரியான அல்லது தொடர்ச்சியான சரக்குகளை வழங்குவதை உறுதி செய்ய இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று என்னவென்றால் நீங்கள் ஜஸ்ட் இன் டைம் நிலைமை இருப்பதால் சரியான நேரத்தில் என்பதை பின்பற்றுவது கூட சாத்தியமில்லை ஆகவே ஆலைகள் மற்றும் உற்பத்தியாளர்களின் தேவை என்னவென்றால் அவர்கள் சரக்குகளை குறைந்தபட்சமாக அல்லது விரும்பிய அளவு அல்லது உகந்த அளவு சேமித்து வைக்கவேண்டும் ஆனால் அவர்கள் தங்கள் சரக்குகளை சேமித்து வைக்கும்போது அவர்களின் சரக்கு செலவு அதிகரிக்கும் ஒருவேளை அது மூலப்பொருளின் சரக்கு செலவை அதிகரிக்கும் எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி செய்கிறது மற்ற பாகங்களை பற்றி பேசும்போது எஃகு ரப்பர் பாகங்கள் கண்ணாடி பாகங்கள் சக்கரம் மற்றும் குழாய்கள் போன்ற அனைத்து பாகங்களும் வேறு உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்கப்படுகிறது அவர்கள் இறுதி விற்பனையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் எனவே சரக்குகளில் குறைந்த முதலீடு செய்வதுதான் சிறந்த திட்டம் மேலும் தொடர்ச்சியான மூலபொருள் விநியோகத்தை நிறுவனத்தின் உற்பத்தி செயல்முறைக்கு உறுதி செய்ய வேண்டும் நிறுவனம் தங்கள் லேஅவுட் சப்ளையர்களுக்கும் இடம்கொடுக்கின்றனர் எனவே தொழிற்சாலையின் வளாகத்தினுள் அல்லது மறுபுறம் உற்பத்தி செயல்முறை உற்பத்தி ஆலைக்குள் சேமிப்பு பகுதி மற்றும் அந்த சேமிப்பு பகுதி வெவ்வேறு உள்ளீடுகளின் வினியோகஸ்தர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது எனவே வெவ்வேறு உள்ளீடுகளின் வினியோகஸ்தர்கள் நிறுவனத்தின் ஆலை பகுதிக்குள் போதுமான அளவு சரக்குகளை வைத்திருக்க வேண்டும் எனவே சரக்கு வினியோகஸ்தர்களால் நிர்வகிக்கப்படுகிறது இது ஒரு நீளமான பாதை என்பதால் தேவைப்படும்போது அது உற்பத்தி செயல்முறைக்கு கிடைக்கிறது இது நிறுவனத்தால் செய்யப்படாவிட்டால் அப்போது என்ன நடக்கும் நிறுவனம் தனது சொந்தச் சரக்குகளை நிர்வகிக்க வேண்டும் எனவே முக்கிய உற்பத்தியாளராக இருக்கும் அந்த நிறுவனம் சரக்கு செலவையும் தாங்க வேண்டும் அந்த செலவை அவர்கள் விநியோகஸ்தர்களுக்கு மாற்றி விடுகிறார்கள் வினியோகஸ்தர்கள் அவற்றை ஆலைக்கு வெளியே கண்டுபிடிப்பதை விடவும் பின்னர் மீண்டும் விநியோக சங்கிலி சிக்கல்களை எதிர் கொள்வதற்கு பதிலாக ஆலைக்கு உள்ளேயே அமைந்துள்ளனஅதற்கு இடம் நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது சில நேரங்களில் இலவசமாக அல்லது சில நேரங்களில் சாதாரண வாடகைக்கு விடப்படுகிறது அந்த சாதாரண வாடகைக் கட்டணங்கள் வினியோகஸ்தர்களால் கொடுக்கப்படுகின்றன விநியோகஸ்தர்கள் தங்கள் நிறுவனத்திற்காக தயாரிப்புகளை சேமித்து வைக்கிறார்கள் ஆனால் உற்பத்தி செயல்முறையின் போது குறிப்பாக கார் உற்பத்திக்கு கண்ணாடி பகுதி அல்லது ரப்பர் பகுதிகள் சீட்டு கவர்கள் பகுதிகள் எது வேண்டும் என்றாலும் ஆலைக்கு உள்ளே கிடைக்க வேண்டும் இந்த சரக்குகள் வினியோகஸ்தர்களால் நிர்வகிக்கப்படுகிறது செலவை வினியோகஸ்தர் ஏற்றுக்கொள்கிறார் எனவே எந்த ஒரு சரக்குகளையும் பராமரிக்காமல் நிறுவனம் தொடர்ச்சியான விநியோகத்தை பெறுகிறது இது ஒரு சாதாரண மாடல் உள்ள அல்லது வேறு இடத்தில் உள்ள மாருதி ஆலைக்கு சென்று பாருங்கள் சரக்குகளுக்கு ஒரு இடம் அல்லது இறுதி விற்பனையாளர்கள் தங்கள் சரக்குகளை ஆலைக்கு உள்ளே சேமித்து வைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மாருதி நிறுவனம் அவர்களுக்கு இடம் வழங்கியது அவர்கள் சரக்குகளை பராமரிப்பு செய்யாமலேயே வழக்கமான விநியோகத்தை உறுதி செய்கின்றனர் இது ஒரு உத்தி ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கிறது என்றால் உதாரணமாக விவசாய தயாரிப்பு அல்லது விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனம் அதன் மூலப்பொருட்கள் விவசாயத்தை அடிப்படையாகக் கொண்ட தயாரிப்புகள் என்று கூறுகிறார்கள் எனவே அதை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் உதாரணமாக ஐடிசி நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐடிசி நிறுவனம் வெவ்வேறு விவசாய அடிப்படையிலான பொருட்களை தயாரிக்கின்றது நீங்கள் இ சௌபல் வசதிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே அவர்கள் விவசாயிகளுடன் நீண்டகால ஒப்பந்தம் அல்லது ஏற்பாட்டை கொண்டிருந்தனர் மொத்தம் பயிர் எதுவாக இருந்தாலும் கோதுமை பயிர் அல்லது வேறு எந்த பயிர் வந்தாலும் நாங்கள் அதனை உங்களிடமிருந்து மொத்தமாக வாங்குவோம் ஓரளவு சரக்குகள் நீங்கள் சேமித்து வைப்பீர்கள் மற்றும் ஓரளவு நாங்களும் சேமிப்போம் சில நேரங்களில் அது ஒரு பருவகால உற்பத்தியாக இருந்தால் சில சந்தர்ப்பங்களில் விவசாயி தயாரிப்புகளை சேமிக்க முடியாமல் போனால் அந்த நேரத்தில் நிறுவனம் மொத்த உற்பத்தியை வாங்க வேண்டும் அவர்கள் அதை சேமிக்க வேண்டும் எனவே வேறு வழியில்லை விவசாயியின் நிதிநிலை அவ்வளவு சிறப்பாக இல்லாததால் இறுதி விற்பனையாளரிடம் நீங்கள் கேட்க முடியாது அல்லது விநியோகஸ்தரிடம் கேட்க முடியாது விவசாயிகளிடம் வசதிகள் இல்லை அதாவது குளிர் சேமிப்பு மற்றும் பிற வகையான வசதிகளை விவசாயி கொண்டிருக்க முடியாது எனவே அப்போது என்ன செய்ய வேண்டும் ஐடிசி நிறுவனம் நல்ல தரமான உள்ளீடுகளை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் பயிர்கள் வரும்போது அவற்றை பருவத்தில் வாங்க வேண்டும் அதை முறையாக சேமித்து வைக்கவேண்டும் சில சமயங்களில் குளிர் சேமிப்பு வசதிகளை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் அதற்கான செலவை நிறுவனம் ஏற்க வேண்டும் ஏனெனில் விவசாயி அந்த செலவை ஏற்க முடியாது எனவே இந்த விஷயத்தில் வேறு வகையான செய்முறை சரக்கு செலவுகள் அதிகரிக்கும் அல்லது சரக்குகளின் நிர்வாகம் அதிகரிக்கும் ஆனால் அவர்கள் சரக்குகளின் செலவை ஒரு வழியாக சமாளிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பருவத்தில் வாங்குகிறார்கள் மற்றும் மொத்தமாக வாங்கினால் மொத்த கொள்முதல் செய்யும்போது ஒரு பொருளுக்கான விலை குறையும் அது விவசாயிக்கு உகந்ததாக இருக்கும் மேலும் நிறுவனத்துக்கும் உகந்ததாக இருக்கும் விவசாயி உற்பத்தியை மொத்தமாக விற்க முடிகிறது மேலும் நிறுவனம் பொருட்களை மொத்தமாக வாங்க முடிகிறது உங்கள் முழு பயிர்களும் எங்களுடையது என்ற ஒப்பந்தம் இருவருக்கும் உள்ளது நாங்கள் உங்களுக்கு முழுமையாக செலுத்துவோம் எனவே விவசாயி சந்தையை தேட வேண்டியதில்லை நிறுவனம் மூலபொருட்களை வாங்கிக்கொள்ள உறுதியளிக்கிறது ஆனால் அவர்கள் அந்த மூலபொருட்களை சேமித்து வைக்கவேண்டும் எனவே செலவு நிறுவனத்திற்கு ஏற்றுக்கொள்ளகூடியது அதேபோல் விலை விவசாயிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளகூடியது மேலும் இருவரும் வெற்றி வெற்றி என்ற சூழ்நிலை பெற்று உள்ளனர் எனவே சரக்குகளை நிர்வகிப்பது என்பது ஒருபுறம் வினியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் மறுபுறம் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் முதலீடு உகந்ததாக இருக்க வேண்டும் மற்றும் வினியோகம் வழக்கமாக இருக்க வேண்டும் மேலும் சரக்கு தீர்ந்துவிட்டது என்ற சூழ்நிலையையும் நாம் தவிர்க்க வேண்டும் இரண்டாவதாக போதுமான அளவு மூலப்பொருட்களை இருப்பு வைத்திருக்க வேண்டும் இறுதி விற்பனையாளராக இருந்தாலும் அல்லது நிறுவனமாக இருந்தாலும் விவசாய பொருட்கள் போல இருப்பு வைத்திருக்க வேண்டும் போதுமான அளவு விரும்பிய அளவு பொருட்களை வினியோகம் செய்வதற்கு உறுதிப்படுத்த வேண்டும் எல்லா நேரங்களிலும் எப்போது தேவைப்பட்டாலும் கிடைக்க வேண்டும் அதனால் உற்பத்தி செயல்முறை தொடர்ச்சியாக இருக்கும் போதுமான அளவு முடிக்கப்பட்ட சரக்குகளை பராமரிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஸ்டாக் அவுட் காஸ்ட் ஐ தவிர்க்க வேண்டும் ஆகவே உங்களிடம் வழக்கமான டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டும் எனவே அது இருக்க கூடாது ஏனென்றால் அது விற்பனை இழப்பு வருவாய் இழப்பு லாபம் இழப்பு மற்றும் சந்தையில் நற்பெயருக்கு இழப்பு ஆகவே முடிக்கப்பட்ட பொருட்களின் விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படாதவாறு முடிக்கப்பட்ட தயாரிப்புகளும் விநியோகத்தில் போதுமானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஆனால் முடிக்கப்பட்ட பொருட்களின் பட்டியல் SAIL நிறுவனத்தை போன்று இருக்கக் கூடாது அது விற்க முடியாதது ஆகிவிடும் வழக்கற்றுப்போய்விடும் மேலும் வழக்கற்றுப் போகும் செலவை நிறுவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சந்தையில் அதன் சரக்குகளை விற்க முடியாமல் போனதால் நிறுவனம் பெரும் நிதி இழப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது கேரிங் காஸ்ட் மட்டும் நேரத்தை இது குறைக்கிறது கேரிங் காஸ்ட் ஐ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மேலும் அந்த செலவு மிக அதிகம் நாம் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஒருமுறை ஹார்வர்டு பிசினஸ் ஸ்கூல் என்பது மிகவும் அதிகம் என்று முடிவு செய்தனர் இந்த செலவை எல்லா நேரத்திலும் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இது சில நேரங்களில் நிறுவனத்திடம் இருப்பதில்லை அன்றாட சூழ்நிலையிலும் சந்தைக்கு செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க விரும்புகிறோம் ஒரு கடைக்கு செல்லும்போது நாம் ஒன்றை மனதில் முடிவு செய்து கொண்டு போகிறோம் அதாவது குறிப்பிட்ட பிராண்ட் கிடைக்கவில்லை சில்லறை விற்பனையாளர் அந்த பொருள் இல்லை என்று மன்னிக்கவும் என்று கூறுகிறார் அப்போது உங்கள் மனநிலை எவ்வாறு இருக்கும் அப்போது நாம் அந்த கடைக்கு திரும்ப போக கூடாது என்று நினைப்போம் இதனால்கடைக்காரர் விற்பனையை எப்போதும் இழக்கிறார் சில நேரங்களில் இந்த நிறுவனத்தின் உற்பத்தியை உபயோகிக்க கூடாது என்று சொல்வார் மேலும் அந்த பொருளை வாங்க மறுத்துவிடுவார் எனவே இது நிறுவனத்துக்கு பெரிய செலவு மக்கள் எப்போதாவது வாங்கும் விருப்பங்களை மாற்றுகிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் பொருள் விருப்பங்களை மாற்றுகின்றன சில நேரங்களில் அவர்கள் மாற்று பொருளுக்கு செல்கின்றனர் எனவே இது ஒரு பெரிய செலவு ஆகவே ஸ்டாக் அவுட் காஸ்ட் என்று அழைக்கப்படும் எதையும் அனுமதிக்கக்கூடாது சரக்குகளில் முதலீட்டை உகந்த மட்டத்தில் கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் எனவே இறுதியாக உகந்ததாக இருக்கும் சரக்குகளை பராமரிக்கவும் இது ஏற்றுக் கொள்ளத்தக்கது இது உங்களுக்கு உகந்த செலவில் உகந்த வருமானத்தை அளிக்கிறது எனவே இது சரக்கு நிர்வாகத்தின் இறுதி நோக்கமாகும் ஏனென்றால் நிதி மூலதனத்தில் இருந்து எல்லாவற்றையும் மூலதன நிர்வாகத்தின் மாணவராக இருந்து நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த சொத்தில் நான் எவ்வளவு நிதி முதலீடு செய்ய வேண்டும் எனது நிதிச் செலவு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் மேலும் எனது வருமானம் ஏற்றுக்கொள்ளகூடியதாக இருக்க வேண்டும் இவ்வாறாக சரக்குகளின் நோக்கங்கள் இருப்பது நன்று நீங்கள் ஏன் சரக்குகளை சேமிக்க செய்கிறீர்கள் அல்லது சரக்கு நிர்வாகத்திற்கு ஏன் செல்கிறீர்கள் ட்ரான்ஸ்சேக்சன் மோட்டிவ் என்றால் அன்றாட உற்பத்தி செயல்முறைக்கு தொடர்ந்து மூலப்பொருட்களை வினியோகம் செய்வது மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்களை சந்தைக்கு தொடர் விநியோகம் செய்வது எனப்படும் எனவே ஒருபுறம் உங்கள் ஆலை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி படுத்த விரும்புகிறீர்கள் மறுபுறம் நீங்கள் உங்களது உற்பத்தியை எல்லா நேரங்களிலும் சந்தையில் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எனவே உங்கள் உற்பத்திக்கு சந்தையில் குறைபாடு இருக்காது இதைத்தான் ட்ரான்ஸ்சேக்சன் மோட்டிவ் என்பது சில நேரங்களில் சந்தையில் பொருட்களின் குறைபாடு இருக்கும் அதை நாம் எதிர் கொள்ள வேண்டியிருக்கும் ஆகவே வரவிருக்கும் நேரத்தில் வினியோகம் குறைவாக இருக்கும் என்பதை அறிந்து எதிர்பார்க்கப்படும் சரக்குகளை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக எங்கள் கிடங்கில் அல்லது குடோனில் வைத்திருக்கிறோம் நாங்கள் அதிகமாக சரக்குகளை குடோனில் வைத்திருக்கிறோம் மூலப்பொருட்களின் விஷயத்தில் நாம் ஸ்டாக் அவுட் காஸ்ட் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தைப் பற்றி இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள கடுகு விதை ஒரு விவசாய தயாரிப்பு பயிர் இருக்கும் நேரத்தில் இது கிடைக்கும் எனவே கடுகு எண்ணெய்யை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அவர்களது சந்தையில் விற்பனையாகும் தங்கள் தயாரிப்பு எண்ணெயிலிருந்து அதிகபட்ச நன்மைகளை பெற விரும்பினால் அவர்கள் பயிர்கள் கிடைக்கும் நேரத்தில் கடுகு விதையின் மிகப்பெரிய அல்லது அதிகபட்ச அளவை வாங்க வேண்டும் மற்றும் மண்டிஸ் பகுதியிலிருந்து மொத்தமாக கிடைக்கக்கூடிய இடங்களிலிருந்தும் சிறந்த தரமான விதைகள் கிடைக்கும் இடங்களிலிருந்தும் வாங்க வேண்டும் சீசன் நோக்கம் என்பது இன்று பொருட்களை வாங்கி நாளை அதிக விலைக்கு விற்பது அதுவும் நடக்கும் எல்லா இடங்களிலும் இது நடக்கிறது விவசாய உற்பத்தியை மட்டும் கொண்டு நிறைய நிறுவனங்கள் உள்ளன என்று நாம் கூறலாம் முடிக்கப்பட்ட சரக்குகளை உற்பத்தி செய்யும்நிறுவனத்திற்கு வேளாண்மை பயிர்கள் அல்லது பொருட்கள் நேரடியாக போய் சேர்வதில்லை சில நேரங்களில் அவை இடைத்தரகர்களிடம் உள்ளன சில நேரங்களில் அவை முடிக்கப்பட்ட சரக்குகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிடமும் உள்ளன ஆனால் அவர்கள் சில சமயம் மூலப் பொருள்களையும் விற்க முனைகிறார்கள் எனவே அவர்கள் மொத்தமாக வாங்குகிறார்கள் அவை மொத்தமாக சேமிக்கப்படுகின்றன பொருட்களின் ஒரு பகுதியை அவர்கள் தங்களது சொந்த உற்பத்தி செயல்முறைக்கு பயன்படுத்துகிறார்கள் மற்றொரு பகுதியை அவர்கள் வினியோகம் குறைவாக இருக்கும் சமயத்தில் மற்ற உற்பத்தியாளர்களுக்கு விற்றுவிடுகிறார்கள் இது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸ் அதிக முதலீடு செய்து அதிகம் சம்பாதிப்பது ஆனால்பொருட்களை சந்தையில் பற்றாக்குறை உள்ள நேரத்தில் விற்பனை செய்வது எனவே சந்தையை மதிப்பீடு செய்வது விற்பனையை முன்பே அறிவது சாத்தியம் என்றால் சூழ்நிலையை கணிக்க முடியும் அப்போது இது மிகவும் சாத்தியமாகும் ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸ் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் அந்த இழப்பு நேரிட்டால் அது நிறுவனத்தை நிதி ரீதியாகக் கொல்லும் இது நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தை பாதிக்கும் சரக்கு செலவுகள் சரக்கு செலவுகள் என்னவென்பதை நாம் அனைவரும் அறிவோம் சரக்கு மேலாண்மையை பற்றி பேச தொடங்கியதிலிருந்தே நாம் இதைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்மிடம் நான்கு வகையான செலவுகள் உள்ளன முதலாவதாக கேரிங் காஸ்ட் ஆகும் இது சரக்குகளின் கொள்முதல் விலையில் முதலீடு செய்யப்படும் நிதியின் பெரும் பகுதியாகும் கடுகு விதை உருளைக்கிழங்கு வெங்காயம் மற்ற விவசாய கோதுமை அரிசி போன்றவற்றில் விவசாயிகளுக்கு நாம் செலுத்தும் விலை இதுவாகும் இதுதான் முக்கியமான செலவு பெரிய செலவு இரண்டாவதாக ஹேண்ட்லிங் காஸ்ட் செலவு ஆகும் இந்த செலவு மிகப்பெரிய செலவாகும் ஆராய்ச்சிக்கு பிறகு அனுபவரீதியாக நிரூபிக்கப்பட்டது என்னவென்றால் நீங்கள் சந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப தேவைப்படும்போது சேவை செய்ய முடியாவிட்டால் அது நிறுவனத்தின் நற்பெயர் மற்றும் விநியோக சங்கிலி ஏற்பாடுகளையும் ஒட்டுமொத்த நல்லெண்ணத்தையும் சந்தையில் நற்பெயரையும் கடுமையாக பாதிக்கிறது எனவே கடைசி செலவையும் நாம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சரக்குகளின் உகந்த நிலை என்பது ஆலைக்கு அல்லது உற்பத்தி செயல்முறைக்கு தொடர்ந்து மூலப்பொருட்களை வழங்குவதை உறுதி செய்வதே நிறுவனத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் மேலும் தயாரிக்கப்பட்ட அல்லது முடிக்கப்பட்ட உற்பத்தியை சந்தையில் தொடர்ந்து விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் இதனால் மக்களுக்கு எந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளையும் வாங்க விரும்பும் எல்லா நேரங்களிலும் அந்த பொருட்கள் அலமாரியில் அவர்களுக்கு கிடைக்கும் அது அலமாரியின் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சந்தையிலிருந்து சேவை செய்ய முடியவில்லை என்று அர்த்தம் உங்கள் தயாரிப்பை மக்கள் விரும்பும் போது உங்களுக்கு செலவு மிக அதிகமாகும் எனவே இந்த 4 செலவுகளும் முக்கியமானவை எனவே இந்த செலவுகளை மனதில் வைத்துக்கொண்டு ஒருபுறம் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் சரக்குகளை நிர்வகிக்க வேண்டும் மேலும் நிதிகளின் குறைந்தபட்ச முதலீடு இருக்க வேண்டும் லாபத்திலும் சமாதானம் இருக்கக்கூடாது அதுவும் விரும்பிய அல்லது எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு லாபம் இருக்க வேண்டும் சரக்கு மேலாண்மை பற்றி மேலும் நான் அடுத்த வகுப்பில் உங்களுடன் விவாதிக்கிறேன்